வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் இந்த குறுகிய தொகுதியில் டிஜிட்டல் மாடுலேஷன் ஐ கற்றுக்கொள்வோம் ஆப்டிகல் சிக்னல்களின் வீச்சு மாடுலேஷன் அல்லது இன்டன்சிட்டி மாடுலேஷன் ஆகியவற்றைப் பார்ப்போம் பைனரி கட்ட ஷிப்ட் கீயிங் எனப்படும் கட்டத்தின் அடிப்படையில் எளிமையான மாடுலேஷன் ஐ பார்ப்போம் எனவே நாம் பரிமாற்ற பண்புகளைப் பார்ப்பதன் மூலம் இதை தொடங்குவோம் நாம் முன்பு படித்த மாடுலேட்டரை பற்றி உங்களுக்குத் தெரியும் இந்த மாடுலேட்டர் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டராக இருந்தது இந்த மாடுலேட்டரின் மின்சார புல உள்ளீடு மற்றும் மின்சார புல வெளியீடு இந்த கொசைன் பரிமாற்ற செயல்பாட்டால் தொடர்புடையது என்பதை நாம் அறிவோம் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டருக்கு நான் விண்ணப்பிக்கும் வித்தியாச சிக்னல் ud க்கு எதிராக நான் பிளாட் செய்தால் மாடுலேட்டரின் மின்சார புல உள்ளீட்டிற்கான மின்சார புல வெளியீடு கருப்பு நிறத்தில் எழுதப்பட்ட மின்சார புல உறவு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது கொசைன் வடிவம் மற்றும் சிவப்பு ஒரு சக்தி பரிமாற்ற செயல்பாடு ஆகும் இது ud இன் செயல்பாடாக உள்ளீட்டு சக்தியுடன் வெளியீட்டு சக்தியின் விகிதமாகும் தொடர்ச்சியான அலை ஆப்டிகல் உள்ளீட்டு சிக்னல்களிலிருந்து பல்ஸ் ஆப்டிகல் பல்ஸ்களை உருவாக்க இந்த மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் பயன்பாட்டை நாம் ஏற்கனவே பார்த்தோம்இந்த மாடுலேட்டரை பயன்படுத்தி அடிப்படையான டிஜிட்டல் மாடுலேஷன் நுட்பத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் நம் மனதில் இருக்கும் நுட்பத்தை அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதில் A என்பது வீச்சு S ஐ குறிக்கிறது முந்தைய தொகுதிகளில் ஒன்றில் நான் குறிப்பிட்டது போல் ஷிப்ட் கீயிங்கை குறிக்கிறது உங்களுக்குத் தெரிந்த இந்த ஷிப்ட் கீயிங் டிஜிட்டல் மாடுலேஷன் பற்றி பேசுவதற்கான பழைய டெர்மின்னாலஜி இப்போது கூட தொடர்கிறது எனவே இந்த ASK என்பது வெறுமனே இரண்டு நிலைகளுக்கு இடையில் என் வீச்சுகளை மாற்ற வேண்டும் ஏனெனில் இந்த ASK டிரான்ஸ்மிட்டரை இப்போது ASK டிரான்ஸ்மிட்டர் என்று செயல்பாட்டு ரீதியாக லேபிளிடுவோம் லேசர் அல்லது லேசர் டையோடில் இருந்து வரும் ஆப்டிகல் மூலமும் நிச்சயமாக உள்ளது வெளியீடு ஒளி அலைகளாக இருக்கும் இது இணைக்கப்படலாம் அல்லது அது மேலும் செயலாக்கப்பட்டு பின்னர் ஃபைபர் பல்ஸ் வடிவமைத்தல் மற்றும் எல்லாவற்றிற்கும் இணைக்கப்படும் ஏனெனில் ASK மாடுலேட்டரின் மற்ற உள்ளீடுகளில் ஒன்று நீங்கள் அனுப்ப விரும்பும் செய்தி சிக்னல் ஆகும் இந்த செய்தி சிக்னல் 0's மற்றும் 1's வடிவில் இருக்கும் இந்த 0 மற்றும் 1 ஒரு சுருக்க அளவு ஆனால் நான் பெற விரும்புவது இந்த ஒளி அலை 0 ஐ மற்றும் இந்த ஒளி அலை 1 ஐ குறிக்கும் இந்த 0 மற்றும் 1 என்பது எனது தகவல் அல்லது டேட்டா இது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங்கின் உள்ளீடுகளில் ஒன்றாகும் ஒரு உண்மையான டிரான்ஸ்மிட்டரில் இந்த டேட்டா 0 1's இன் வடிவமாக இருக்காது ஆனால் இந்த 0 ஒரு u0 அலைவடிவத்தால் குறிக்கப்படும் இது u1 அலைவடிவத்தால் குறிக்கப்படும் இந்த விஷயங்கள் அனைத்தும் எவ்வாறு தொடர்புடையவை என்பதைப் பார்ப்போம் அலைவீச்சு ஷிப்ட் கீயிங்கில் தான் நாம் தொடங்குகிறோம் பிட் 0 வரும்போது பிட் 0 எப்படி இருக்கிறது இந்த எளிய கடைசி T விநாடிகள் ஒவ்வொன்றிலும் இருப்பதால் குறியீட்டு வீதம் அடிப்படையில் 1 T ஆகும் எனவே இந்தRs T ஆல் குறிக்கப்படும் குறியீட்டு வீதம் 1 குறியீட்டின் காலமாகும் நீங்கள் விரும்பினால் இந்த 1 சின்னம் இந்த Ts அல்லது 1 Ts இன் தலைகீழ் குறியீட்டு வீதமாக அழைக்கப்படுகிறதுஇதை குறிக்க இங்கே ஒரு Rs ஐ வைக்கலாம் அந்த சுருக்க டேட்டா 0 அல்லது சுருக்க பிட் 0 மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒளி அலை ஆகியவற்றுக்கு இடையேயான மேப்பிங் என்னவென்றால் எனக்கு 0 கிடைத்தால் லேசர் ஒளியை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது லேசர் ஒளியை இந்த ASK டிரான்ஸ்மிட்டர் தொகுதி மூலம் மாற்ற வேண்டும் இது 0 ஒளி அலையின் உச்ச சக்தியைக் கொண்ட ஒரு சிக்னலை உருவாக்கும் வழி ஆகும் ஆகவே நான் நேரத்தின் செயல்பாட்டை வரைபடமாக்கினால் ஒரு பிட் 0 என்பது லேசர் ஒளி T விநாடிகளுக்கு தடுக்கப்படுவதால் வகைப்படுத்தப்படுகிறது எனவே இந்த கால அளவு t விநாடிகள் மற்றும் இந்த காலத்திற்கு ஒளி அலை வெறுமனே தடுக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் Eout 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் நான் ஒரு பிட் 1 ஐப் பெறும்போது இந்த பிட் 1 Ps இன் சராசரி ஒளியியல் சக்தியை அனுப்புவதன் மூலம் இது வகைப்படுத்தப்படுகிறது Ps இன் சராசரி சக்தியில் நாம் அனுப்ப விரும்புவது T இன் மின்சார புலத்தை வைத்திருப்பதற்கு சமம் ஆனால் பின்னர் √Ps இன் வீச்சு உள்ளது E¿ √Ps ej ωst அல்லது அதற்கு சமமாக அதன் உண்மையான மதிப்பின் அடிப்படையில் இது√Pscosωs t என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது T காலத்திற்குள் நான் கடத்த விரும்பும் சிக்னல் ஆகும் எனவே நான் 1 ஐப் பெறும்போது நான் கடத்துகிறேன் ω மிகவும் பெரியது என்பதை நினைவில் கொள்க மின்சார புலம் எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சக்தியைப் பார்க்க விரும்பினால் இந்த சக்தி அடிப்படையில் ஒரு நிலையான சக்தியாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் கடத்த வேண்டியது இந்த சராசரி சக்தியை இது அலைவடிவத்தில் உள்ளது எனவே இந்த அலைவடிவத்தில் உள்ள இந்த சராசரி சக்தியை எவ்வாறு கணக்கிடுவது என்பது எங்களுக்கு முன்பே தெரியும் ஏனென்றால் முந்தைய தொகுதியில் cos ωst இருந்ததால் நான் கற்றுக்கொண்டேன் இது t விநாடிகளின் காலத்திற்கு நீடிக்கும் மேலும் ωst என்பது 2Π இன் சில மடங்கு அல்லது 2Π இன் ஒருங்கிணைந்த பெருக்கம் என்று கருதுகிறேன் அல்லது இது 1 உடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியது இதில் உள்ள ஆற்றல் உள்ளடக்கம் என்ன அல்லது இதில் உள்ள சக்தி என்ன என்பதைக் கண்டறிய இந்த ஒருங்கிணைப்பை நான் செய்ய விரும்புகிறேன் நான் இந்த Cos2 ωst ஐ எடுத்து இதை dt க்கு மேல் ஒருங்கிணைக்க வேண்டுமா ஆகவே இதைத்தான் நான் செய்துள்ளேன் இது எனக்கு d 2 ஐ அளித்திருக்கும் √Pscosωs t இது 0 வினாடிகளில் இருந்து T வினாடிகளுக்கு நீடிக்கும் இது T Ps 2 ஆல் வழங்கப்படும் எனவே நான் இப்படித்தான் கடத்துவேன் அதனால் எனக்கு ஒரு பிட் 0 இருக்கும்போது 0 சக்திகளை கடத்துகிறேன் எனக்கு பிட் 1 இருக்கும்போது நான் T Ps 2 ஐ கடத்துவேன் ஆனால் இந்த குறிப்பிட்ட அளவு உண்மையில் சிக்னலின் ஆற்றலாகும் சிக்னலின் ஆற்றல் s ஆல் வழங்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க s என்பது சிக்னலாக இருந்தால் s2 ஐ t காலத்திற்குள் ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆற்றல் வழங்கப்படுகிறது இந்த ஆற்றலை நான் நேரத்தால் வகுத்தால் எனக்குக் கிடைக்கும் சக்தியை வேறு ஒன்றாக எழுதுவோம் எனவே வித்தியாச சிக்னல் சின்னத்தைப் பயன்படுத்துவோம் நாங்கள் ஏற்கனவே இங்கே s ஐப் பயன்படுத்தியுள்ளதால் E g என்று சொல்லலாம் அங்கு எனது சிக்னல் g மற்றும் இது சிக்னலின் g இன் ஆற்றலை t காலத்தால் வகுத்தால் எனக்கு கிடைக்கும் சக்தி Pg ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு இரண்டு சிக்னல்கள் உள்ளன ஒரு சிக்னல் 0 முதல் t வரை நீடிக்கும் இல்லையா எனவே இது உங்கள் சிக்னல் ஆகும் எனவே இந்த சிக்னலை s 0 என்று அழைக்கலாம் அல்லது இதை s1 s1 s சிக்னல் என்று அழைப்போம் இது ஒரு காலம் T விநாடிகளுக்கு நீடிக்கும் மேலும் இது 0 மதிப்பால் வழங்கப்படுகிறது அதேசமயம் உங்களுக்கு மற்றொரு சிக்னல் உள்ளது இது அதே கால அளவிற்கு எதிராக நீடிக்கும் ஆனால் இது Ps 2 இன் சக்தியைக் கொண்டுள்ளது இது 2 ஏனெனில் இது நீங்கள் கணக்கிடும் சராசரி சக்தி எனவே இது ஒரு Ps 2 ஆகும் இந்த இரண்டையும் அதன் உச்ச சக்தியின் அடிப்படையில் நீங்கள் வரையறுக்கலாம் இது 0 இன் உச்ச சக்தியாக இருக்கும் இது Ps இன் உச்ச சக்தியாக இருக்கும் ஒருவிதத்தில் நீங்கள் இதை 0 அல்லது Ps என சொல்லலாம் இப்போது இதன் வடிவியல் விளக்கம் என்ன உங்களிடம் இங்கே இரண்டு சிக்னல்கள் உள்ளன தற்செயலாக இந்த இரண்டு சிக்னல்களையும் ஒரு சிக்னல் ஆல் வரையறுக்கலாம் இது cos ωst முந்தைய தொகுதிக்கு ஏற்ப இந்த பிரிவை 2 T ஆல் வகுக்க வேண்டும் இதை √2T cosω1 t ஆல் பெருக்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன் எனவே இது ФS 1 ஐ உருவாக்கும் S1 cosωt என்பதை நினைவில் வைத்திருந்தால் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு சிக்னல் மட்டுமே உள்ளது எனவே இந்த S ஐ இங்கே அகற்றிவிட்டு ϕ1 என அழைக்கிறேன் எனவே ϕ1 ஐப் பொறுத்தவரை நான் பிட் 0 ஐ 0 ஆக குறிப்பிடலாம் √2T cosω1t இது எனது வெக்டர் 0 அளவைக் கொண்டுள்ளது மற்றும் எனக்கு ஒரு வெக்டர் 1 உள்ளது இது √Ps √2T cosω1t என வரையறுக்கப்படுகிறது எனவே நான் இந்த √Ps சிக்னலை அனுப்பினால் இந்த சிக்னலின் வீச்சை √2T cosωst மாற்றவும் எனவே இதை √P களால் பெருக்குவதன் மூலம் இது cosωst ஆகும் ஏனென்றால் இங்குள்ள சக்தி Ps ஆக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் ஏனெனில் நான் சக்தியை எடுக்கும்போது இந்த 2 T இது T 2 ஆல் பெருக்கப்படும் சக்தி அதனால் போய்விடும் அல்லது நான் ஆற்றலை எடுத்துக் கொள்ளும்போது அது இங்கே போய்விடும் எனவே நீங்கள் சற்று குழப்பமடைந்துவிட்டால் இது வேண்டாம் இதன் பொருள் என்னவென்றால் பிட் 0 மற்றும் 1 இரண்டையும் குறிக்க எனக்கு ஒரே ஒரு பரிமாணம் மட்டுமே உள்ளது நீங்கள் சற்று வித்தியாசமான வழியில் பார்த்தால் நாம் எழுதிய இந்த சிக்னலை 0 sinωst எழுதுவதன் மூலமும் மீண்டும் எழுதலாம்பின்னர் இதை 0 sinωst என்றும் எழுதுங்கள் ஏனென்றால் இது நான் எழுதுகின்ற உண்மையான சிக்னல் ஆகும் எனவே இதை 0√2T sinωst என எழுதலாம் எனவே இதை இரு பரிமாண வெக்டர் என்று கருதலாம் தவிர இரண்டாவது மதிப்பு எப்போதும் 0 க்கு சமமாக இருக்கும் ஆனால் நான் ஏற்கனவே I மற்றும் Q சமவெளிகளை எழுதி வைத்துள்ளதால் அதனுடன் தொடர்புடைய I மற்றும் Q மதிப்புகள் இங்கே உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் SI cosωst SQ sinωst உண்மையான சிக்னலாக S I மற்றும் Q ஐ I மற்றும் Q அடிப்படையில் சிக்கலான சிக்னலை SI என்று எழுதலாம்எனவே இது S̄ ஆக இருக்கும் இது SI jSQ என ஒரு சிக்கலான உறை ஆகும் இந்த விஷயத்தில் SI நிலையானது SQ நிலையான அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு SQ 0 SI இரண்டு மதிப்புகள் 0 மற்றும் √Ps ஐ எடுக்கலாம் Ps 1 என்று கூறி இந்த சிக்னல்களை நான் இயல்பாக்கினால்√Ps இது 1 ஆக மாறும் இப்போது நான் பிட் 0 ஐ குறிக்க முடியும்இது SI 0 ஒருங்கிணைப்பால் வழங்கப்படுகிறது மற்றும் SI 1 ஒருங்கிணைப்பால் வழங்கப்பட்ட பிட் 1 இங்கே இரண்டு புள்ளிகளை எழுதுவதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே இது எனது 0 ஆக இருக்கும் இது எனது பிட் 1 ஆக இருக்கும் எனவே இது பிட் 0 இது பிட் 1 நான் 1 மற்றும் 0 ஐப் பயன்படுத்திய உண்மையான மதிப்புகள் இவை எனவே 1 ஒருவேளை இது மில்லி வாட் 0 மில்லி வாட் என்பது இயற்பியல் மாறிகளை ஒத்திருக்கும் இந்த m w என்ன என்பதைப் பற்றி நான் உண்மையில் கவலைப்படாவிட்டால் இந்த அலகுகளை நான் இங்கே அகற்ற முடியும் ஆனால் அங்கே எதுவாக இருந்தாலும் நீங்கள் இரண்டு புள்ளிகளை வேறுபடுத்திப் பார்க்க வேண்டும் ஒன்று இந்த iq விளையாட்டில் நான் உண்மையில் இரண்டு அலைவடிவங்களை ஒடுக்கியுள்ளேன் ஒன்று அலைவடிவம் 0 உடன் ஒத்திருக்கிறது இது s0 இது உண்மையில் 0 ஆகும் 0 t மற்றும் பின்னர் s1 க்கு நீங்கள் cos ωst ஐ கடத்த வேண்டும் இது 0 முதல் t வரை மற்றொரு காலத்திற்கு நீடிக்கும் எனவே இந்த வடிவியல் பிரதிநிதித்துவத்தில் பிட் 1 உடன் ஒத்திருக்கும் பிட் 0 s1 உடன் ஒத்திருக்கும் s0 ஐ நான் உண்மையில் எழுதியுள்ளேன் இந்த √2T cos ωst யூனிட்டை யூனிட் சிக்னலாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த சிக்னலின் அடிப்படையில் இந்த கூறு 0 இந்த விதிமுறைகளில் ஒன்றாகும் எனவே IQ ஒருங்கிணைப்பு ப்ளேன் இல் உள்ளவர்களின் ஆயத்தொலைவுகள் இந்த 0 மற்றும் 1 ஆல் வழங்கப்படுகின்றன தற்செயலாக இது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் கன்ஸ்டல்லேஷன் என அழைக்கப்படுகிறது அல்லது வெறுமனே ASK உடன் தொடர்புடைய கன்ஸ்டல்லேஷன் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த வீச்சு 0 இலிருந்து செல்கிறது மற்றும் சில மதிப்பு இன்டன்சிட்டி 0 இலிருந்து சமமாகவும் சில பூஜ்ஜியமற்ற மதிப்புக்கும் செல்கிறது எனவே இது இன்டன்சிடி மாடுலேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு இறுதி புள்ளி நான் ஒரு பிட் 0 மற்றும் 1 எப்போது பெறும்போது 0 ஐ அனுப்ப தன்னிச்சையாக தேர்வு செய்துள்ளேன் எனக்கு ஒரு பிட் 1 கிடைக்கிறது நான் மாறக்கூடிய எந்தத் தீங்கும் இல்லை இதை நான் பிட் 1 ஆகவும் இது 0s மற்றும் 1s சுருக்கமாக இருந்தபின் பிட் 0 ஆகவும் கருதலாம் அலைவடிவங்களுடன் நாங்கள் இணைப்பது உண்மையானது இந்த இணைப்பு எப்படியிருந்தாலும் நீங்கள் இருக்க முடியும் எனவே நீங்கள் 0 இன்டன்சிட்டி மதிப்பை 0 mw என்று தேர்வு செய்யலாம் எடுத்துக்காட்டாக 0 சக்தி மதிப்பு 0 mw பிட் 0 அல்லது பிட் 1 இதேபோல் ஒரு 1m w சக்தி 0 பிட் அல்லது 1 பிட் ஆக இருக்கும் எனவே இது உங்களுடையது IQ ப்ளேனில் சில வடிவியல் வடிவத்தின் அடிப்படையில் நீங்கள் பெறும் தொடர்புடைய பிட்களைக் குறிக்க உண்மையில் கடத்தப்படும் வழி வடிவங்களின் பிரதிநிதித்துவம் கன்ஸ்டல்லேஷன் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இன்டன்சிடி மாடுலேஷனிலிருந்து நாம் முன்னேறுவோம் இப்போது நகர்த்துவதற்கு முன் இதை நன்றாக செயல்படுத்துவதன் அடிப்படையில் தொடர்புடைய மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன் எனது ud Vπ என்றால் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீடு 0 ஆக இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இதை நான் உண்மையில் உணர விரும்பினால் அது 0 ஆக இருக்கும்போது மாக் ஜீஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீடு 1 க்கு சமமாக இருக்கும் s0 மற்றும் s1 உங்களுக்குத் தெரிந்த அடிப்படையில் மாக் ஜீஹெண்டர் மாடுலேட்டரைப் பொறுத்தவரை நான் லேசர் டையோடில் இருந்து வெளிச்சத்தை எடுத்து பின்னர் u0 ஐ அனுப்புகிறேன் இது ud க்கு சமம் அந்த மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது ud எடுக்கும் மற்றும் இது 0 அல்லது u1 க்கு ud க்கு சமமாக இருக்கும் இது உங்களுக்குத் தெரியும் இது பிட் ஒன்றை கடத்த விரும்பும் போது ud என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் இது Vπ க்கு சமமாக இருக்கும் மேலும் இது 0 முதல் t வரையிலான காலப்பகுதியில் Vπ க்கு சமமாக இருக்கலாம் மேலும் நீங்கள் பெறுவது s0 மற்றும் s1 அது ஏன் 0 மற்றும் Vπ ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் நான் 0 ஐ 0 உடன் சரியாக இணைத்திருக்கிறேன் எனவே இதை Vπ ஆகவும் இதை 0 ஆகவும் செய்ய வேண்டும் எனவே ud 0 ஆக இருக்கும்போது மாக் ஜீஹெண்டர் மாடுலேட்டர் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளியில் சார்புடையதாக இருக்கும் மேலும் s1 √Psej ωs அது 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இது அடிப்படையில் என்ன அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் அல்லது இன்டன்சிடி மாடுலேஷன் என்பது இப்போது மற்றொரு எளிய மாடுலேஷனிற்கு செல்லலாம் இந்த கட்டத்தில் நாம் நிறுத்திவிடுவோம் ஏனென்றால் நாங்கள் திரும்பி வந்து அடுத்த தொகுதியில் இந்த இரண்டையும் இணைக்க விரும்புகிறோம் எனவே இந்த தொகுதியில் பைனரி கட்ட ஷிப்ட் கீயிங் எனப்படும் கட்டத்தின் அடிப்படையில் எளிமையான மாடுலேஷன் ஒன்றைப் பார்ப்போம் என்னிடம் BPSK மாடுலேட்டர் அல்லது BPSK டிரான்ஸ்மிட்டர் இருந்தால் BPSK யோசனை மிகவும் எளிதானது லேசர் டையோடில் இருந்து வரும் ஒளியை நான் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் நான் மீண்டும் பிட்கள் 0 மற்றும் 1 ஐ வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த மேற்கோள் மதிப்பெண்களுடன் அவற்றைக் குறிக்கிறேன் அதனால் நான் இவை பிட்கள் 0 மற்றும் பிட் 1 என்பதை உங்களுக்கு வலியுறுத்த வேண்டும் நான் பெற வேண்டியது என்னவென்றால் எனக்கு ஒரு பிட் 0 கிடைத்தால் நான் ஒரு பிட் 1 ஐப் பெற்றால் −√Ps cosωs t ஐப் பெற வேண்டும் என் மின்சார புல வெளியீடு √Ps cosωs t ஆக இருக்க வேண்டும் ஆற்றல்களைப் பெற இந்த இரண்டோடு தொடர்புடைய ஆற்றல் என்ன நீங்கள் அவற்றை வெறுமனே ஸ்கொயராக்கி காலப்போக்கில் ஒருங்கிணைத்தால் Ps அது T 2 ஆக இருக்கும் அதே ஆற்றல் இந்த √Pscosωs t உடன் தொடர்புடையது இருப்பினும் நான் Ф1 ஐ வரையறுத்தால் இதை நாம் √2T cosωs t என வரையறுக்கிறோம் பின்னர் அல்லது அதற்கு சமமாக IQ பிளேனின் அடிப்படையில் இதை நான் 0 sinωs t 0 sinωs t என்று எழுத முடியும் பின்னர் இந்த st க்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்பதை எளிதாகக் காணலாம் √Ps களுடன் தொடர்புடைய ஒருங்கிணைப்பு si இது √Ps க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே வடிவியல் ரீதியாக அவை உண்மையில் ஒவ்வொன்றிற்கும் நேர்மாறானவை மற்றவை √Ps இன் வீச்சு மதிப்புகளைக் கொண்டிருக்கின்றன உங்களுக்குத் தெரியும் இங்கே மதிப்பு √Ps எனவே இந்த இரண்டின் நீளம் அடிப்படையில் சமமாக இருக்கும் எனவே ஆற்றலின் அடிப்படையில் அல்லது உறை அடிப்படையில் எதுவும் மாறாது அவை நிலையான உறை என அழைக்கப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட கட்டம் என்ன மாறும் கட்டம் 00 அனுப்பிய 1800 இலிருந்து செல்கிறது இதில் பிட் 0 மற்றும் பிட் 1 ஐ நாங்கள் வரையறுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது உங்கள் அடிப்படை BPSK மாடுலேட்டராகும் இதை எப்படி நான் உணர்ந்து கொள்கிறேன் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் 0 கட்ட மாற்றத்தை 0 இல் பெற வேண்டுமானால் Vπ இல் அனுப்ப வேண்டும் எனவே இந்த Vπ க்கு சமமாக இருக்கும் இந்த Vπ உங்களுக்கு 1800 கட்ட மாற்றத்தை கொடுக்கும் இது பிட் 0 உடன் ஒத்திருக்கும் இது 0 உங்களுக்கு 00 கட்ட மாற்றத்தை கொடுக்கும் இது பிட் 1 உடன் ஒத்திருக்கும் எனவே இது ஆப்டிகல் வழிகளைப் பயன்படுத்தி BPSK மாடுலேட்டரின் உணர்தலாக இருக்கும் இது BPSK சிக்னலுக்கான தொடர்புடைய கன்ஸ்டல்லேஷன் ஆகும் குவாட்ரேச்சர் அலைவீச்சு மாடுலேஷன் எனப்படுவதை உருவாக்குவதற்காக இப்போது வீச்சு மற்றும் கட்ட மாற்றத்தை இணைப்போம் அடுத்த தொகுதியில் குவாட்ரேச்சர் அலைவீச்சு மாடுலேஷன் குறித்த இந்த விவாதத்தைத் தொடங்குவோம்